நாம் இன்று மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் பற்றியும் அதை உபயோகப்படுத்தி ஆய்வகத்தில் நாம் என்ன செய்ய முடியும் என்பது பற்றியும் பார்க்கலாம் பின்வருவன இந்த சோதனையின் நோக்கமாகும் மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் இல் உருவாகும் பட்டைகளை வைத்து லேசர் மூலத்தின் அலை நீளத்தை கணக்கிடுவது ஃபிரனெல் இரட்டை முப்பட்டகத்தை மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோ மீட்டரின் ஒருபாதையில் வைத்து முப்பட்டகத்தின் அடிக் கோணத்தை கணக்கிடுவது இப்பொழுது மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் நாம் லேசர் மூலம் வைத்திருக்கிறோம் ஒளியானது லேசர்மூலத்திலிருந்து வருகிறது நாம் கான்வெக்ஸ் லென்ஸ் உபயோகப்படுத்துகிறோம் பொதுவாக லேசர் ஒளியானது இணையான கதிர்கள் ஆகும் அதனுடைய விரிதல்மிகவும் குறைவு ஏறத்தாள நாம் இணையான கதிர்களை பெறுகிறோம் இந்த சோதனைக்கு எக்ஸ்டெண்டெட் மூலம் தேவைப்படுகிறது நாம் பொதுவாக ஒரு சாதாரண ஒளி மூலத்தை உபயோகப்படுத்துவோம் ஒரு கிளாஸ் பிளேட் மேல் ஒளி விழுகிறது இந்த கிளாஸ் பிளேட்டை எக்ஸ்டெண்டெட் ஒளி மூலமாக நாம் எடுத்துக் கொள்வோம் இங்கு லேசர் நாம் உபயோகப்படுத்துகிறோம் அதை ஒரு லென்சை உபயோகப்படுத்தி குவிப்பு நீக்கம் செய்து எக்ஸ்டெண்டெட் ஒளி மூலமாக மாற்றுகிறோம் இங்கு லேசர் ஒளி மூலத்தை லென்சின் குவிய தூரத்தில் வைக்கவில்லை இந்த லென்சின் குவிய மையத்தில்வைத்தாள் இணையான கதிர்கள் அடுத்த பக்கத்தில் உள்ள குவிய மையத்தில் சந்திக்கும் குவிய தூரத்திற்கு அதிகமாகவோ அல்லது குவிய தூரத்தை விட குறைவாகவோ வைக்கப்பட்டுள்ளது எனவே இது விரிந்து செல்கிறது அதாவது நாம் லேசரை உபயோகப்படுத்தி எக்ஸ்டெண்டெட் ஒளி மூலத்தை உருவாக்குகிறோம் பொதுவாக லேசரை உபயோகப்படுத்தி இணையான கதிர்களை உருவாக்குவோம் ஆனால் இங்கு குறிக்கோள் வித்தியாசமானது இங்கு இணையான கதிர்களை உபயோகப்படுத்தி நாம் ஒளியை விரிந்து செல்ல வைத்து எக்ஸ்டெண்டெட் மூலமாக உபயோகப்படுத்துகிறோம் இப்பொழுது எக்ஸ்டெண்டெட் ஒளி மூலத்திலிருந்து அல்லது விரிந்து செல்லும் ஒளியானது பாதி சில்வர் பூசப்பட்ட கிளாஸ் பிளேட்டின் மேல் விழுகிறது இதை நாம் ஒளிக்கற்றை பிரிப்பான் என்கிறோம் இப்பொழுது இது இரண்டாக பிரிகிறது ஒரு பகுதியானது எதிரொலிக்க படுகிறது மற்றொரு பகுதியானது கிளாஸ் பிளேட்டின் வழியாக விலகல் அடைகிறது இங்கு M1 மற்றும் M2 என்ற மிரர்கள் செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளன இந்த விலகல் அடைந்த ஒளியானது மிகவும் மெல்லியதாக இருக்கிறது அதிகமாக விலகல் அடையவில்லை அது நேராக செல்கிறது அது ஊடுருவிச்சென்று மிரர் மேல் விழுகிறது இது மீண்டும் எதிரொலிக்க பட்டு செங்குத்தாக மிரர் மேல் விழுந்து மீண்டும் எதிரொலிக்கப்படுகிறது இப்பொழுது இது 45 டிகிரி கோணத்தில் இருந்தால் இந்த எதிரொலிக்க பட்ட கதிரானது கண்ணாடி பிளேட்டின் மேல் மீண்டும் எதிரொலிக்க பட்டு திரும்பி கீழே வருகிறது படுகதிரின் மற்றொரு பகுதியானது 45 டிகிரி கோணம் இருக்கும்பொழுது அது படு கதிருக்கு செங்குத்தாக இருந்தால் விலகல் அடைந்து M2 மிரர் மேல் விழுகிறது இது மீண்டும் எதிரொலிக்க பட்டு கண்ணாடி பிளேட்டின் வழியாக ஊடுருவி சென்று கீழே வருகிறது இங்கு இந்தப் பகுதியில் நமக்கு எதிரொலிக்கப்பட்ட இரண்டு கதிர்களும் ஒன்று M1 மற்றும் M2 விடமிருந்து கிடைக்கிறது இந்த இரண்டும் நமக்கு ஒரே ஒளி மூலத்திலிருந்து கிடைக்கப் பெற்றவை ஒரு கதிரானது இங்கே விழுகிறது அதனால் இதை டிவிஷன் ஆஃப் வீச்சு என்கிறோம் மற்றொரு பகுதியானது எதிரொலிக்க பட்டு இந்த வழியாக வருகிறது இந்த இரண்டு எதிரொலிக்க பட்ட கதிர்களும் இந்த பாதை வழியாக இந்தத் திசையில் வந்து குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்தி குறுக்கீட்டு விளைவு பட்டைகளை தருகின்றன இது தான் இரண்டு ஒத்திசைவான மூலங்களிலிருந்து குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்துவதற்கான வழிமுறையாகும் இப்பொழுது நாம் இந்த குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்தும் இரண்டு கதிர்களின் பாதை வேறுபாடு கணக்கிட வேண்டியுள்ளது ஒன்று இங்கிருந்து சென்று மீண்டும் திரும்பி வந்து கீழ்நோக்கி செல்கிறது மற்றொன்று இங்கிருந்து சென்று திரும்பிவந்து கீழ்நோக்கி செல்கிறது இந்தப் பாதையானது குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்தும் இரண்டு கதிர்களுக்கும் சமமானது இங்கு இந்தக் கதிரானது 2d1 பாதையை கடக்கிறது இந்த கதிரானது 2d2 பாதையை கடக்கிறது எனில் பாதை வேறுபாடானது 2d1 மைனஸ் 2d2 ஆகும் என்பது d எனில் பாதை வேறுபாடானது 2d ஆகும் இந்த ஒளியை கருதுவோம் இந்த மிரர் 45 டிகிரி கோணத்தில் இருக்கும்போது ஒளியானது செங்குத்தாக விழுகிறது இப்பொழுது வேறு கதிர்களை பார்ப்போம் அவை புள்ளியிட்ட கோடுகளாக காட்டப்பட்டுள்ளது இது Ɵ கோணத்தை உண்டு பண்ணுகிறது இந்த கதிரானது மையத்தின் பட்டையை உருவாக்குகிறது புள்ளியிட்ட கோடுகள் வெவ்வேறான கோணத்தில் வருகிறது பின்பு வெவ்வேறு கோணத்தில் பட்டைகளை உண்டுபண்ணுகிறது சாய் கோணம் வெவ்வேறாக இருந்தால் வெவ்வேறான ஆர்டர் பட்டைகள் கிடைக்கின்றன இன்றியமையாத இரண்டு விஷயங்களை பார்ப்போம் ஒன்று தடிமன் கான்ஸ்டன்ட்ஆக இருந்து சாய் கோணம்மாறினால் நமக்கு பட்டைகள் கிடைக்கும் இரண்டாவதாக ஒரு குறிப்பிட்ட சாய் கோணத்தில் தடிமன் மாறினால் நமக்கு பட்டைகள் கிடைக்கும் இங்கு தடிமன் கான்ஸ்டன்ட் அதாவது d ஆனது d1 மைனஸ் d2 அளவைப் பொருத்தது மேலும் இது M1 மற்றும் M2 இடங்களை பொருத்தது ஒரு குறிப்பிட்ட d மதிப்பைப் பொருத்து நமக்கு வெவ்வேறு சாய் கோணத்திற்கு வெவ்வேறு ஆர்டர் பட்டைகள் கிடைக்கும் சாய் கோணமானது பொதுவாக 2d இல்லை அது 2dcosƟ பாதை வேறுபாடு 2dcosƟ mλ என்றால் நமக்கு பிரைட் பட்டைகள் கிடைக்கும் இதுதான் பிரைட் படைக்கான நிபந்தனையாகும் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட d மதிப்பிற்கு வெவ்வேறான Ɵ மதிப்பிற்கு நமக்கு வட்ட வட்டமான பட்டைகள் உருவாகியிருக்கின்றன இந்த மைய ஒன்றிற்கு Ɵ 0 எனவே இது 2d இதிலிருந்து நீங்கள் 2d என்பது m λ விற்கு சமம் என்று பார்க்கிறீர்கள் Cos Ɵ மதிப்பானது 0 முதல் 1 வரை மாறுகிறது இந்தப் பக்கத்தில் மேக்ஸிமம் மதிப்பாக உள்ளது அது நமக்கு மையத்தில் கிடைக்கிறது அதாவது மையத்தில் நமக்கு m மேக்ஸிமம் ஆக இருக்கிறது இதனுடைய ஆர்டர் m எனில் அடுத்தது m 1 அடுத்தது m 2 அடுத்தது m 3 மையத்திலிருந்து வெளிப்புறமாக சென்றாள் உங்களுக்கு குறைந்த ஆர்டர் பட்டைகள் கிடைக்கிறது மைய பட்டையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது mth ஆர்டர் ஆகும் மேலும் இந்த வட்டமானது குறிப்பிட்ட Ɵ கோணத்திற்கான மற்றும் குறிப்பிட்ட நோக்கத்திற்கான ஆர்டர் என்று நாம் கூறலாம் அது நிலையானது இப்பொழுது நீங்கள் d மதிப்பை மாற்றினீர்கள் என்றாள் அதாவது இப்பொழுது ஏதாவது ஒரு மிரரை நகர்த்தினாள் நீங்கள் d மதிப்பை மாற்றுகிறீர்கள்என்று அர்த்தம் இப்பொழுது என்ன நடக்கும் மைய வட்டத்தின் ஆர்டர் m ஆக இருந்தது இப்பொழுது அது அதிகமாகவோ அல்லது குறையவோ செய்யலாம் அது d மதிப்பை பொருத்தது அதாவது d மதிப்பை கூட்டினால் m மதிப்பு கூடும் இதற்கு என்ன அர்த்தம் இந்த மைய பட்டையின் ஆர்டரை அதிகரிக்க இந்தப் பட்டை ஆனது ஆக்கப்படுவது போன்றோ அல்லது தகர்ந்துபோவது போன்றோ உங்களுக்கு தோன்றலாம் இப்பொழுது நீங்கள் d மதிப்பை குறைத்தால் m மதிப்பானது குறையும் இப்பொழுது என்ன நடக்கிறது இந்த வட்டங்கள் வெளிநோக்கி செல்வதாக தோன்றலாம் இதை நாம் மெதுவாக நகர்த்தினாள் இது பிரைட் பட்டையாக இருந்தால் நகர்த்துதல் என்பது λ 2 க்கு சமமாகும் இங்கு இது 2d எனில் d என்பது நகர்வதாக கொண்டாள் d λ 2 ஆகும் இப்பொழுது 2d என்பது λ ஆகும் 2d என்பது மைய பட்டை ஆகும் இது m λ ஆகும் இப்பொழுது d மதிப்பை λ 2 கூட்டினால் நமக்கு கிடைப்பது 2d λ 2 m λ எனில் 2d λ பிறகு என்ன நடக்கும் இந்த ஆர்டர் m மாறும் வேறொரு ஆர்டர் கிடைக்கும் 2d m1 λ இப்பொழுது d தூரத்தை மையப் பட்டைக்காக அதிகமாக்கினால் மையத்தின் ஆர்டர் அதிகமாகிறது அதாவது முதலில் இருந்த d மதிப்பிற்கு நமக்கு கிடைத்தது m1 λ இப்பொழுது d மதிப்பை λ 2 கூட்டினால் நமக்கு கிடைப்பது m λ ஆகும் அதாவது d மதிப்பை λ2 என்று கூட்டினால் மையத்தில் உள்ள பட்டையானது தகர்வது போல அல்லது புதிதாக தோன்றுவது போல தெரியும் இப்பொழுது பிரைட் பட்டையிலிருந்து நீங்கள் எண்ண ஆரம்பித்தாள் அதாவது λ 4 என்ற நிபந்தனைக்கு நமக்கு கரும் பட்டை கிடைக்கும் அதாவது λ2 என்ற நிபந்தனைக்கு நமக்கு மீண்டும் பிரைட் பட்டை கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் எத்தனை பட்டைகள் தகர்க்கிறது அல்லது புதிதாக தோன்றுகிறது என்று நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் d தூரத்தை பொருத்து இது அமைகிறது நீங்கள் d மதிப்பை குறித்துக்கொண்டு எத்தனை பட்டைகள் புதிதாக தோன்றுவது போல் தெரிகிறது என்று எண்ணினால் உங்களால் அலை நீளத்தை λ கண்டுபிடிக்க முடியும் பாதை வேறுபாடு 2d cos Ɵ என்று உங்களுக்கு நான் கூறியிருந்தேன் இங்கிருந்து பார்க்கும் பொழுது சரியாக தெரிவதில்லை Ɵ 0 என்று இருந்தால் பாதை வேறுபாடானது 2d ஆகும் இப்பொழுது வேறு கோணங்களுக்கு 2d cos Ɵ இதை புரிந்து கொள்வதற்கு நாம் படத்தை பார்க்க வேண்டியுள்ளது என்ன நடக்கிறது இணையான கதிர்களை விரிவடையச் செய்வதற்கு நாம் கான்வெக்ஸ் லென்சை உபயோகப்படுத்தி எக்ஸ்டெண்டெட் ஒளி மூலத்தை வைத்திருக்கிறோம் இப்பொழுது மூன்று புள்ளிகளை எடுத்துக்கொண்டுள்ளேன் நடுவில் உள்ளது S என்றும் பிறகுS1 மற்றும்S2 இது மிரர் M1 மற்றும்M2 இது கிளாஸ் பிளேட் பார்வையாளர் இங்கிருந்து ஒளி மூலத்தின் இமேஜ் மிரர் இமேஜ் இரண்டையும் கிளாஸ் பிளேட்டின் வழியாக பார்க்க முடியும் இது ஏனென்றால் கிளாஸ் பிளாட்டில் இருந்து எதிரொலிக்க படுவதால் ஏற்படுகிறது இங்கிருந்து பார்த்தீர்களானால் ஏன் ஒளி மூலத்தின் ஒரே இமேஜை மட்டும் பார்க்க முடியும் இமேஜ் ஆனது செங்குத்தான தூரத்தைப் பொறுத்தது இங்கு S S1மற்றும் S2 புள்ளிகளை பார்த்தீர்களானால் அதற்கான இமேஜ் கண்ணாடி பிளேட்டின் பின்புறம் அதே சமமான தூரத்தில் நமக்கு கிடைக்கிறது படத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம் இப்பொழுது பார்வையாளர் இந்த எக்ஸ்டெண்டெட் ஒளி மூலத்தின் மூன்று இமேஜை அதாவது மூலத்திலிருந்து நீட்டிக்கப்பட்ட இமேஜை பார்க்கலாம் இதே மாதிரியாக மிரர் இமேஜ்களை பார்வையாளர் இங்கிருந்து பார்க்க முடியும் பார்வையாளர் என்ன பார்க்கிறார் ஒளியானது ஒளி மூலத்திலிருந்து செல்கிறது இந்த இரண்டு மிரர்களும் இங்கு இருக்கின்றன ஆனால் அவை இப்பொழுது இங்கு தெரிகிறது இமேஜின் இடத்தை தெரிந்துகொள்வதற்கு நீங்கள் ஒரு நார்மல் வரைந்தால் அதே தூரத்தில் பின்புறம் பார்க்கலாம் இதுதான் மிரர் M1 இமேஜ் ஆகும் இதுதான் மிரர் M2 வின் இமேஜ் ஆகும் இந்த ஒளி மூலத்தின் இமேஜ் ஆனது இந்த இரண்டு மிரர்களிலிருந்தும் நமக்கு இங்கு கிடைக்கிறது இது நமக்கு ஒரே ஒளி மூலத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இரண்டு விர்ச்சுவல் ஒளி மூலங்கள் ஆகும் இந்த இரண்டு ஒளி மூலங்களும் ஒத்திசைவான ஒளி மூலங்கள் ஏனென்றால் இவை எக்ஸ்டெண்டெட் ஒளி மூலத்திலிருந்து பெறப்பட்டவை இவை இரண்டும் ஒரு குறிப்பிட்ட கோணம் Ɵ விலிருந்து வருகிறது அவை இணையானவை இப்பொழுது அவை குறுக்கீடு விளைவை ஏற்படுத்துகிறது இப்பொழுது இவற்றிற்கான பாதை வேறுபாடு என்ன இப்பொழுது இந்த புள்ளியிலிருந்து ஒரு செங்குத்து வரைவோம் என்றால் இதுதான் கூடுதலான பாதையாகும் எனவே கூடுதலான பாதையானது Cos Ɵ ஆகும் இப்பொழுது இரண்டு மிரர்கள் M1 மற்றும் M2 இடையேயான தூரம் d என்றால் படத்தில் காட்டிய இமேஜ் S1 மற்றும் S2 இடையேயான தூரம் 2d ஆகும் இப்பொழுது மிரர் M2 தூரம் என்னவாக இருந்தாலும் நமக்கு ஒரு கூடுதலான d கிடைக்கிறது மிரர் M2 தூரம் என்னவாக இருந்தாலும் நமக்கு இமேஜ் இடையேயான தூரம் இரண்டு மடங்காக உள்ளது அதாவது M1 மற்றும் M2 இவற்றிற்கு இடையேயான தூரம் d என்றால் இரண்டு இமேஜ் இடையேயான தூரமானது 2d ஆக இருக்கும் படத்தில் பார்த்தீர்களென்றால் இவை ஒத்திசைவான மூலங்களாக இருக்கிறது இப்பொழுது ஒளியானது இந்த இரண்டு மூலங்களிலிருந்து கீழ் நோக்கி வருகிறது இப்பொழுது இது ஒரு நார்மல் என்றால் நமக்கு மையப் படையானது இங்கே கிடைக்கும் இப்பொழுது இந்த இரண்டு கதிர்களை பாருங்கள் இவை இரண்டும் இணையாக வருகிறது பின் இந்த இடத்தில் குறுக்கிட்டு விளைவை ஏற்படுத்துகிறது இப்பொழுது இங்கு ஒரு லென்சை வைத்தோம் என்றால் அவை இணையான கதிர்களை குவித்து பட்டைகளை ஏற்படுத்துகிறது இந்த கதிர்கள் Ɵ கோணத்தில் வருகிறது இப்பொழுது குறிப்பிட்ட கோணத்திற்கு என்ன நடக்கும் மைய பட்டையிலிருந்து அச்சு எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு Ɵ என்ற கோணத்தில் கூம்பு கிடைக்கிறது இந்த கோணம் அனைத்திற்கும் ஒன்றாக இருக்கும் இப்பொழுது ஒரு திரையை இங்கே வைத்தோம் என்றால் இந்த வட்டத்தில் பாதை வேறுபாடானது ஒன்றாக இருக்கும் அதாவது 2dcosƟ இங்கு d கான்ஸ்டன்ட் ஆக உள்ளது ஒரு குறிப்பிட்ட கோணத்திற்கு cos Ɵ வும் கான்ஸ்டன்ட் மற்ற வித்தியாசமான கோணத்திற்கு அதன் வட்டங்களுக்கும் பாதை வேறுபாடானது சமமாக இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு ஒரே மையம் உடைய நிறைய வட்டங்கள் வெவ்வேறு கோணங்களில் கிடைக்கும் நமக்கு திரையில் இப்பொழுது ஒரே மையம் உடைய நிறைய வட்டங்கள் கிடைக்கின்றன இந்த மையத்தில் உள்ள ஒன்றானது மேக்ஸிமம் ஆக உள்ளது நான் சொல்லியபடி 2d என்பது m λ ஆகும் நமக்கு d மதிப்பு மாறும்பொழுது m மதிப்பானது கூடவோ அல்லது குறையவோ செய்யும் அது d கூடுகிறதா அல்லது குறைகிறதா என்பதை பொறுத்தது அப்பொழுது பட்டைகள் ஆனது தகர்வது போலவோ அல்லது புதிதாக தோன்றுவது போலவோ தெரியும் நாம் d மதிப்பை ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் மற்றும் குறிப்பிட்ட பட்டைக்கு மாற்றுவோம் நாம் மையப் பட்டையை கருதுவோம் இங்கு இதனுடைய ஆர்டர் மேக்ஸிமம் ஆக இருக்கும் இப்பொழுது நாம் புதிதாக தோன்றுவது போல் தோன்றும் பட்டையை எண்ணினோம் என்றால் d நகரும் தூரம் என்று வைத்துக்கொண்டால் அலைநீளம் λ 2d m என்று கணக்கிடலாம் இது ஒரு சோதனையாகும் நாம் அடுத்ததாக இரட்டை முப்பட்டகத்தின் கோணத்தை மைக்கேல்சன் இன்டர்பெரோமீட்டரை உபயோகப்படுத்தி எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்க்கலாம் இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த அமைப்பில் இந்த ஒரு பாதையில் நாம் இரட்டைமுப்பட்டகத்தை வைப்போம் இதுதான் முப்பட்டகம் இதை நாம் இங்கே வைக்கிறோம் இப்பொழுது என்ன நடக்கிறது இதனுடைய ஒளி பாதையானது t அல்ல ஆனால் முப்பட்டகம் இங்கு வைக்க வில்லை என்றால் இதனுடைய நீளமானது t ஆகும் இப்பொழுது முப்பட்டகம் வைக்கும்பொழுது இதனுடைய ஒளி பாதையானது µt ஆகும் இங்கே µ என்பது முப்பட்டகத்தின் ஒளி விலகல் எண் இந்த முப்பட்டகத்தில் என்ன நடக்கிறது கூடுதல் பாதை வேறுபாடு உண்டாகிறது இந்தப் பாதையில் கூடுதல் பாதை வேறுபாடானது µt மைனஸ் t ஆகும் இது ஏனென்றால் எதிரொளிப்பு இரண்டு முறை நடைபெறுகிறது அதனால் பாதை வேறுபாடானது 2 µ 1 t இப்பொழுது இங்கே என்ன நிகழ்கிறது பட்டைகள் எண்ணிக்கை அதிகமானாலோ அல்லது அதிகமாவது போல் தோன்றினாலோ அல்லது தகர்வது போல் தோன்றினாலோ 2µ 1 t m λ இங்கு இந்த ஆர்டர் m என்பது முந்தைய ஆர்டர் போன்றது இல்லை முப்பட்டகத்தை வைத்த பின்பு ஒளி பாதையானது மாறுகிறது முப்பட்டகத்தை வைப்பதற்கு முன் இது m1 என்று இருந்தால் m2 என்பது முப்பட்டகத்தை வைத்தபின் உள்ள ஆர்டர் ஆகும் அந்த பாதை வேறுபாடானது 2µ 1t ஆகும் இப்பொழுதுமைய பட்டையின் ஆர்டர் m1 m2 m ஆகும் இங்கு ஆதாயம் என்னவென்றால் இப்பொழுது நாம் முப்பட்டகத்தை படத்தில் காட்டியபடி நகர்த்தினாள் அதனுடைய தடிமன் t மாறுபடுகிறது நாம் மேலே நகர்த்தினாள் தடிமன் t குறைகிறது கீழே நகர்த்தினாள் தடிமன் அதிகரிக்கிறது ஒரு குறிப்பிட்ட முப்பட்டகத்தின் இடத்திற்கான ரீடிங் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது மைய பட்டையின் ஆர்டர் என்னவாக இருக்கும் ஆர்டர் வேராக இருக்கும் இந்த நகர்வதை தடிமன் உடன் தொடர்புபடுத்த முடியும் இதுதான் முப்பட்டகம்இதுதான் முப்பட்டகத்தின் கோணம் Φ இந்த கோணத்தை தான் நாம் அளவிட உள்ளோம் இப்பொழுதுமுப்பட்டகத்தை இந்த நீளத்திற்கு நகர்த்தினாள் தடிமன் t என்று இருக்கட்டும் இந்த சிறிய கோணத்திற்கு Φ என்பது மிக சிறியது இது 10 Φ என்று இருந்தால் Φ t l இந்த t ஆனது முப்பட்டகத்தின் l என்ற தூரத்திற்கு நகர்த்தியதற்கு சமமானதாகும் சோதனையின் படி Φ t l தடிமன் t m λ 2 µ 1 அலை நீளத்தை கணக்கிடும் இந்த சோதனையில் 2 பகுதிகள் உள்ளன ஒன்று லேசர் ஒளி மூலத்தின் அலை நீளத்தை கணக்கிடுவது நாம் இங்கே மிரர் தூரத்தை மாற்ற வேண்டியுள்ளது மைக்ரோ மீட்டர் ன் மீச்சிற்றளவு கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது மைக்ரோ மீட்டர் ன் திரு அளவு என்ன என்று குறித்துக் கொள்ள வேண்டியுள்ளது பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் மைக்ரோ மீட்டர் ன் ஆரம்ப பொசிஷன் என்ன சோதனையை ஆரம்பிப்பதற்கு மிரர் ன் தூரம் வட்டவடிவ மெயின் ஸ்கேல் அளவு பிறகு எத்தனை பட்டைகள் தோன்றுவது போல் தோன்றியதோ அவற்றை எண்ணிக்கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் வைத்துக்கொண்டு நாம் 304050 என்று தகரும் பட்டைகளை எண்ணிக்கொள்ள வேண்டும் இங்கு இறுதி பொசிஷன் ஆர்டர் m என்று எடுத்துக் கொண்டால் 30 4050 என்று குறித்துக்கொள்ள வேண்டும் மைக்ரோ மீட்டர் இறுதி பொசிஷன் என்னவென்பதையும் அதனுடைய ரீடிங் d என்பதையும் குறித்துக்கொள்ள வேண்டும் d என்பது நாம் மாற்றக்கூடிய தூரம் இதை மைக்ரோ மீட்டர் பைனல் ரீடிங் d1 என்று எடுத்துக்கொள்கிறேன் இங்கு d1 b a ஆகும் இதை நீங்கள் அட்டவணையில் பார்க்கலாம் மைக்ரோ மீட்டர் இன் உண்மையான மாற்றம் என்பது பத்து மடங்கு குறைவாக உள்ளது எனவே நாம் இதை பத்தால் வகுக்க வேண்டியுள்ளது இதை மைக்ரோ மீட்டர் மெக்கானிசம் என்று கூறுகிறோம் இந்த கம்பெனி ஆனது இதை விகிதமாக 110 அல்லது 101 என்று கொடுத்துள்ளது இங்கு நாம் மைய பட்டையை தேர்ந்தெடுத்துள்ளோம் எனவே அதனுடைய Ɵ 0 என்று எடுத்துக் கொண்டுள்ளோம் நாம் அலை நீளத்தை கணக்கிட வேண்டும் இங்கு நீங்கள் எத்தனை பட்டைகள் தகர்வது போல அல்லது தோன்றுவது போல தெரிகிறதோ அதை குறித்துக்கொள்ள வேண்டும் அதுதான் m ஆகும் இந்த சோதனையை நீங்கள் குறைந்தது மூன்று தடவை செய்ய வேண்டும் இதுதான் இந்த சோதனையில் ஒரு பகுதியாகும் அடுத்து இரண்டாவது பகுதி இரட்டை முப்பட்டகத்தின் கோணத்தை அளவிடுவது fresnel's இரட்டை முப்பட்டகத்தின் அடிப்பகுதியில் கோணத்தை அளவிடுவது இப்பொழுது நாம் லேசர் ஒளி மூலத்தின் அலை நீளத்தை ஏற்கனவே கணக்கிட்டு உள்ளோம் அதை குறித்துக் கொள்ளவேண்டும் முப்பட்டகத்தின் ஒளிவிலகல் எண் என்ன என்பதையும் மீச்சிற்றளவு என்ன என்பதையும் குறித்துக்கொள்ள வேண்டும் இங்கு நாம் இரட்டை முப்பட்டகத்தை நகர்த்தும் பொழுது அதனுடைய நகர்ந்த தூரம் l மற்றும் அதைச்சார்ந்த தடிமன் t என்பதையும் குறித்துக்கொள்ள வேண்டும் இதனுடைய ஒளிப்பாதை இப்பொழுது மாறும் அதன் மதிப்பானது µ 1 t திறம்பட்ட பாதை வேறுபாடானது 2µ 1t இங்கு l மதிப்பை கண்டுபிடிப்பதற்கு நாம் இரட்டை முப்பட்டகம் நீட்ட வாக்கில் உள்ள பொழுது அள விடுகிறோம் இந்த நீட்ட வாக்கில் உள்ள மீச்சிற்றளவு மதிப்பை குறித்துக்கொள்ள வேண்டும் பின்பு நாம் சோதனையை ஆரம்பிக்கலாம் இப்பொழுது மீண்டும் நாம் மையப் பட்டையை பார்க்கிறோம் அதனுடைய கோணம் பூஜ்ஜியம் ஆகும் நாம் முன்பு பாதை வேறுபாட்டை மிரர் தூரத்தை மாற்றி ஏற்படுத்தினோம் இப்பொழுது முப்பட்டகத்தை நீளவாக்கில் நகர்த்தி அதனுடைய தடிமனை மாற்றி பாதை வேறுபாட்டை உண்டாக்கலாம் முப்பட்டகம் மெதுவாக நகரும் பொழுது பட்டைகள் தகருவது போலவோ அல்லது தோன்றுவது போலவோ தெரியும் இது நீங்கள் பட்டையின் தடிமனை அதிகம் செய்கிறீர்களா அல்லது குறைவு செய்கிறீர்களா என்பதை பொறுத்தது இப்பொழுது நாம் இந்த ரீடிங் என்னவென்று குறித்துக்கொள்ள வேண்டும் நீளவாக்கில் நகர்த்துவதற்கு முன்பு மெயின் ஸ்கேல் வட்டமான அளவுகோல் அல்லது வெர்னியர் அளவுகோல் அளவை குறித்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது மொத்த அளவு a என்று இருக்கட்டும் l தூரம் நகர்த்திய பின்பு இதனுடைய எண்ணிக்கை m ஆகும் இப்பொழுது நமக்கு கீழ்க்கண்ட ஃபார்முலா கிடைக்கிறது தடிமன் t m λ 2 µ 1 அனைத்து காரணிகளும் தெரியும் நாம் m என்னவென்று எண்ணி இருக்கிறோம் மற்றும் λ மதிப்புகளும் தெரியும் இப்பொழுது நாம் t மதிப்பு என்ன என்பதை கணக்கிட்டுக் கொள்ளலாம் இரட்டை முப்பட்டகத்தின் அடிக்கோணம் Φ t l இந்த அளவை நீங்கள் குறைந்தது மூன்று தடவையாவது எடுக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது வெவ்வேறு நீள்வட்ட நகர்வுக்கு மேலும் வெவ்வேறு m மதிப்புக்கு நாம் Φ மதிப்பை கணக்கிட வேண்டும் பிறகு அவற்றிற்கு ஆவரேஜ் எடுக்க வேண்டும் இந்த அனைத்து முடிவுகளையும் கணக்கிட்ட பிறகு நாம் எரர் மதிப்பை கணக்கிட வேண்டியுள்ளது இதற்கு அலை நீளத்தை கணக்கிட வேண்டியுள்ளது எந்த பார்முலாவை உபயோகிக்கலாம் அலை நீளம் λ 2d m Ln λ ln 2ln d ln m இங்கு 2 மற்றும் m கணக்கிடுவதில் எந்தப் பிழையும் இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் இவை ஒரு கருவியல்ல இந்த d மதிப்புதான் சோதனையின் கருவியை சார்ந்தது இப்பொழுது இதை டிஃபரண்டியட் செய்தால் கீழ்க்கண்டவாறு நாம் எழுதலாம்

இது தான் எரர் கண்டுபிடிப்பதற்கான பார்முலா ஆகும் இங்கு λ மதிப்பில் தவறு இல்லை எரர் இல்லை µ மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அதிலும் எரர் இல்லை நான் இங்கே மீண்டும் 2 என்று எழுதியுள்ளேன் ஏனென்றால் l மதிப்பானது ஆரம்ப இடத்திற்கும் கடைசி இடத்திற்கும் உள்ள வித்தியாசமாகும் அதனால்தான் மீச்சிற்றளவு மதிப்பை இரண்டால் பெருக்குகிறோம் இதுதான் அடிக்கோணத்திற்கான எரர் கால்குலேஷன் பார்முலா ஆகும் இதுதான் மைக்கேல்சன் இன்ட்ரோ மீட்டரின் தத்துவமாகும் நான் உங்களுக்கு இது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை விளக்கியிருக்கிறேன் அடுத்த வகுப்பில் பரிசோதனை கூடத்தில் உங்களுக்கு இந்த சோதனையை எவ்வாறு செய்வது என்று விளக்குகிறேன் நன்றி